எனவே எப்போதெல்லாம் பேஸர் வரைபடத்தை வரைகிறோமோ அப்போது அது rms மதிப்பில் இருக்க வேண்டும் R பீக் மதிப்பை எடுக்க வேண்டாம் லீடிங் லாக்கிங் ஆகியவற்றை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐப் பார்க்கவும் AC சர்க்யூட் எப்படியிருந்தாலும் இந்த வழியில் புரிந்து கொண்டால் எல்லாம் மிகவும் எளிதாக இருக்கும் எனவே அடுத்து இது i1 i2 இரண்டு முறைகளிலும் கண்டுபிடிக்க ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவே இப்போது ரெக்டங்குளர் அல்லது போலார் வடிவத்தில் கரண்ட்டை வெளிப்படுத்துவது ஆகும் இப்போது இந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உதாரணமாக i1 5 √2 ∠0o என்றும் I மற்றும் i2 r i2 r 10 sin ω t 60o என்றும் அறியப்பட்டது எனவே ஆங்கிள் 60o மற்றும் இது பீக் மதிப்பு இதை பேஸரைப் போல பிரதிநிதித்துவம் செய்யும் போது அது 10√2 ஆக இருக்கும் இது தான் rms மதிப்பு மற்றும் ∠60o ஆகும் இந்த i1 மற்றும் i2 ஐ பெருக்குவது இந்த விஷயத்திற்காக மட்டுமே எனவே இது 5 10 502 ஆக இருக்கும் எனவே 25 மற்றும் 0o 60o எனவே இறுதியில் இது 60o ஐக் கொடுக்கும் மற்றும் i1 i2 அது 52 ∠0o மற்றும் 102 ∠60o ஆக இருக்கும் இது 0 5 ∠ 60o ஆக இருக்கும் மற்றும் நியுமரேட்டரில் ஆங்கிள் 1 இருந்தால் மற்றும் டினாமினேட்டரில் ஆங்கிள் 2 இருந்தால் இது ஆங்கிள் 1 2 என ஆகும் எனவே இந்த ஆங்கிள் ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கப்படும் நாம் ஆங்கிளையும் மற்றும் r என்று அழைக்கப்படுவதையும் நியுமரேட்டரில் எழுதுவோம் இப்போது எடுத்துக்காட்டாக 2∠15∠2 என்று கொடுக்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் எனவே 25 என்பது 0 4∠1 - θ21 என ஆகும் இதை இந்த வழியில் எழுத முடியும் இப்போது 2∠1 5∠2 என்று வைத்துக் கொள்வோம் ஒருவேளை நியுமரேட்டர் ஆங்கிள் 3 என்றும் பின்னர் டினாமினேட்டர் ⅖ ஆக இருக்கும் தேவைப்பட்டால் 2 1 என்றும் எழுதலாம் எனவே இங்கே இது 5√2 10√2 என எழுதலாம் அது 0 5 என கிடைக்கும் இது உண்மையில் ∠0o ∠60o ஆகும் நியுமரேட்டரில் ∠0o மற்றும் டினாமினேட்டரில் ∠60o இது நமக்கு ∠0o ∠60o ∠ 60o ஆகும் அது அதனால் தான்∠ 60o ஆகும் இது 11 ஆம் வகுப்பு உயர்நிலை கணிதத்தில் இருந்து காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ் அத்தியாயத்தில் இருந்து வந்தது எனவே அதைத் தீர்க்கும் பொருட்டு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு கணக்கு அதில் i1 i2 கொடுக்கப்பட்டுள்ளது i2 வை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு KCL i3 i1 i2 ஐ பயன்படுத்தலாம் இங்கு i1 மற்றும் i2 கொடுக்கப்பட்டுள்ளது i3 யை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் i3 இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதில் 50 √ 2 sin ω t என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது அடுத்து சைனூசாய்டல் இன்புட்டிற்கு ஆர் எல் சி சர்க்யூட்டுக்கான ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம் முதலில் எலிமெண்டரி சர்க்யூட் முற்றிலும் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இந்த விஷயத்தில் இந்த சர்க்யூட் முற்றிலும் போலாரிட்டி இன்ஸ்டன்டனியஸ் என்று வைத்துக்கொள்வோம் இந்த போலாரிட்டி இன்ஸ்டன்டனியஸ் ஆகும் மற்றும் இங்கே r வோல்டேஜ் சோர்ஸ் V Vm sin ω t ஆகும் எனவே IR மற்றும் பவர் லாஸ் போன்றவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே பொதுவாக IR VR என்று கூறுவோம் ஏனெனில் இது வோல்டேஜ் V Vm sin ω t மற்றும் இந்த R இது ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்யூட் எனவே இது V Vm sin ω t எனவே இது VmR sin ω t மற்றும் இது r Im sin ω t மற்றும் Im உண்மையில்VmR என எழுத முடியும் இது கரண்ட்டின் அதிகபட்ச மதிப்பு ஆகும் இப்போது கரண்ட்டின் rms மதிப்பு என்னவென்றால் IR வோல்டேஜின் rms மதிப்பு ரேசிஸ்டன்ஸ் எனவே Vm என்பது அதிகபட்ச மதிப்பு ஆகும் எனவே rms மதிப்பு Vm √ 2 எனவே கரண்ட்டின் rms மதிப்பு r Vm√ 2 R ஆகும் அது உண்மையில் Im√2 ஏனெனில் Im Vm R எனவே இங்கே Im Vm R ஐ வைத்தால் அது Im√2 ஆகும் இதுதான் கரண்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது கேள்வி இது தான் r V Vm sin ω t V Vm sin ω t என்பதா இதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் பின்னர் அது எளிதாக இருக்கும் V Vm sin ω t எனவே இந்த விஷயத்தில் இது குறைந்த ஆங்கிள் உடன் தொடர்புடையது அதாவது ω t 0o R என்றால் அதை ஒரு பேஸர் வடிவத்தில் வைத்து rms மதிப்பை எடுத்துக் கொள்வோம் ஆகையால் V என்பதுVm√2∠0o Vm √2 என்பது வோல்டேஜின் rms மதிப்பு அதேபோல் கரண்ட்டிற்கும் IR Im sin ω t கிடைத்துள்ளது அதாவது இது தான் கரண்ட் IR Im sin ω t இது IR எனும் இந்த கரண்ட்டை போல நகரும் எனவே IR Im√2∠0o ஆகும் ஏனெனில் இங்கே V மற்றும் I உடன் தொடர்புடைய எந்த ஆங்கிளும் இல்லை அதாவது அவை இன் பேஸ் ஆக உள்ளன இங்கே அவை IR மற்றும் V இரண்டும் இன் பேஸ் ஆக உள்ளன எனவே இரண்டு ஆங்கிளும் 0 எனவே இரண்டும் இன் பேஸ் ஆக உள்ளன இப்போது V V ∠0o என எழுதலாம் எனவே V என்பது வோல்டேஜின் மேக்னிட்யுட் ஆகும் எனவே V ∠0o என்றால் cos 0 j sin 0 cos 0 என்பது 1 மற்றும் sin 0 என்பது 0 ஆகும் அதனால்தான் V j 0 ஐ எழுதலாம் அதேபோல் IR ∠0o எனவே cos 0 j sin 0o எனவே அது IR j 0 1 j 0 ஆக மாறுகிறது எனவே கரண்ட் வோல்டேஜ் உடன் இன் பேஸ் ஆக உள்ளது இந்த கரண்ட் தான் வோல்டேஜ் உடன் இன் பேஸ் ஆக உள்ளது நாம் அடுத்து பவர் பற்றி பாப்போம் எனவே இங்கே கரண்ட் வோல்டேஜ் உடன் இன் பேஸ் ஆக உள்ளது ஏசி சர்க்யூட் இம்பிடன்ஸ் பங்க்ஷன் உடன் தொடர்புடையது இப்போது கேள்வி என்னவென்றால் இம்பிடன்ஸ் பங்க்ஷன் 2 முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும் Vm to Im அல்லது V to I இன் விகிதம் அதாவது ஏசி சர்க்யூட்டில் இம்பிடன்ஸ் Z ஆக குறிப்பிடப்படுகிறது எனவே ஒரு காம்ப்ளக்ஸ் எண்ணாக இருக்கும் இது VmIm என்று எழுதலாம் அல்லது Vm√2 Im√2 என்றும் எழுதலாம் வோல்டேஜின் rms மதிப்பு கரண்ட்டின் rms மதிப்பு அல்லது வோல்டேஜின் பீக் மதிப்பு கரண்ட்டின் பீக் மதிப்பு எனவே இது உண்மையில் காம்ப்ளக்ஸ் எண் ஆகும் Z இம்பிடன்ஸ் ஒரு பேஸர் அளவு இல்லை என்றால் நாம் அதை ஒன்றிணைப்போம் இது வோல்டேஜின் rms மதிப்பு கரண்ட்டின் rms மதிப்பு இது மேக்னிட்யுட் மட்டுமே இப்போது பார் போடாமல் இருப்பது நல்லது எனவே இது மேக்னிட்யுட் மட்டுமே ஆங்கிளை பற்றி பின்னர் பார்ப்போம் எனவே இது உண்மையில் வோல்டேஜின் பீக் மதிப்பு கரண்ட்டின் பீக் மதிப்பு இம்பிடன்ஸ் மேக்னிட்யுட் அல்லது வோல்டேஜின் rms மதிப்பு அல்லது கரண்ட்டின் rms மதிப்பு ஆகியவை இங்கு முக்கியமாக கூறப்பட்டுள்ளன எனவே இது ரெசிஸ்டிவ் சர்க்யூட் விஷயத்தில் இருக்கும் இது உண்மையில் R மட்டுமே உள்ளது அது இம்பிடன்ஸ் அல்ல உண்மையில் ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு ஆகும் ஆனால் R விஷயத்தில் இது R மட்டுமே எனவே Z R j 0 என எழுதலாம் எனவே X இல்லை ரியாக்டன்ஸ் பகுதி பற்றி பின்னர் பார்ப்போம் எனவே X இல்லை எனவே Z R j 0 Z ∠0o என எழுதலாம் ஏனென்றால் இதை r 0 என்றும் இது R என்றும் அழைக்கப்படுகிறது இது காம்ப்ளக்ஸ் எண் எனவே பொதுவாக ஒரு a j b என்பது காம்ப்ளக்ஸ் எண்ணாக இருந்தால் இந்த ஆங்கிள் tan 1 r b a இது நமக்கு தெரியும் எனவே அந்த விஷயத்தில் அது R r 0 j 0 ஆக இருந்தால் அதாவது a R மற்றும் b 0 எனவே இது 0 R ஆக இருக்கும் எனவே 0 அதனால்தான் ஆங்கிள் 0 ஆகும் எனவே அதனால்தான் Z மேக்னிட்யுட் மற்றும் Z அடிப்படையில் R ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே எனவே இது r மற்றும் இது எந்த அம்பையும் குறிக்காது அம்பு வைக்க வேண்டாம் இது ஒரு பேஸர் அளவு அல்ல இது காம்ப்ளக்ஸ் எண்ணைக் குறிக்க Z பார் இடவும் இது ஒரு பேஸர் அளவு அல்ல வோல்டேஜ் கரண்ட் இரண்டும் பேஸர் அளவு என்றால் Z ஒரு இம்பிடன்ஸ் அல்ல அது ஒரு பேஸர் அளவு அல்ல அடுத்து இது குறியீடாகும் இப்போது அடுத்து இங்கே எழுதப்பட்ட எடுத்துக்காட்டு Z ஆங்கிள் ஆகும் எனவே எல்லாம் எழுதப்பட்டுள்ளது இப்போது அடுத்து பவர் ப்யுர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டின் இம்பிடன்ஸ் இங்கே அது பார் ஆக மட்டுமே இருக்கும் அம்பு இல்லை எனவே இது உண்மையில் R ஆங்கிள் 0 R ஆங்கிள் 0 இப்போது இன்ஸ்டன்டனியஸ் பவர் ஏனெனில் AC சுற்று ஆகும் எனவே இன்ஸ்டன்டனியஸ் பவர் p v I எனவே v Vm sin ω t மற்றும் I Im sin ω t எனவே இதைப் பெருக்கினால் அது Vm Im sin 2 ω t ஆக இருக்கும் இது p cos 2 1 2 sin 2 எனவே sin 2 1 cos 2 2 ஆகும் எனவே இங்கே இது 1 cos 2 ω t 2 எனவே இது Im 2 Vm Im2 Vm Im2 cos 2 ω t ஆவரேஜ் பவர் இது தான் ஆவரேஜ் பவர் ஆகும் எனவே ஆவரேஜ் பவரை எடுத்துக் கொண்டால் இது உண்மையில் இது 2 தான் ப்லாட்டை பார்த்தால் இது Vm Im 2 என்ற கான்ஸ்டன்ட் டெர்ம் இது தான் Vm Im 2 லைன் ஆகும் இது Vm Im 2 வரி இது கட்டப்பட்டுள்ளது மற்றும் மற்றொரு டெர்ம் இரட்டை ஃப்ரீக்வன்சி Vm Im 2 cos 2 ω t இவற்றை ஒன்றாக ப்லாட் செய்யும் போது இந்த தடிமனான கோடு இந்த தடிமனான கோடு r p இது p ப்லாட் ஆகும் எனவே மொத்த நேர இடைவெளியில் ஆவரேஜ் பவரை இன்டெகிரெட் செய்ய முயற்சிக்கும் போது நமக்கு கிடைப்பதுஆகும் இதை இன்டெகிரெட் செய்தால் நமக்கு கிடைப்பது V I V என்பது வோல்டேஜின் rms மதிப்பு மற்றும் I என்பது கரண்ட்டின் rms மதிப்பு ω 2π T என்ற இந்த உறவைப் பயன்படுத்தி இன்டெகிரெட் செய்தால் V I ஐப் பெறுவோம் அது Vm √2 அதாவது V மற்றும் I Im √ 2 அதாவது V Vm√ 2 V என்பது rms மதிப்பு மற்றும் I Im √ 2 அதாவது rms மதிப்பு ஆகும் அடிப்படையில் இது v i ஏனெனில் ப்யுர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் எனவே இது பவர் v i மற்றும் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் வெப்பமாக மாற்றப்பட்டு சிதறடிக்கப்படுகிறது எவ்வளவு ஆற்றல் உற்பத்தி செய்தாலும் அது ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்படும் ஏனெனில் இது ஒரு ப்யுர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஆகும் எனவே இது v i எனவே ஏசி சப்ளை உடன் கூடிய ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு V Vm sin ω t பவர் V p v i ஆகும் ஆனால் இந்த விஷயத்தில் V வோல்டேஜின் rms மதிப்பாக இருக்க வேண்டும் மற்றும் I என்பது கரண்ட்டின் rms மதிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து என்னவென்றால் ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட் என்பது பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வோம் இங்கே நம்மிடம் இருப்பது Im ஆகும் முதலில் ஒரு ஒற்றை உறுப்பை எடுத்து நமது கருத்தை பார்க்க முயற்சிக்கலாம் எனவே அடுத்து ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட் ஆகும் எனவே இங்கு இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி இருக்கும் இது சொல்லுவோம் இது இண்டக்ட்டிவ் சர்க்யூட் இது L வேறு எந்த உறுப்பும் இல்லை மற்றும் இதன் மூலம் பாயும் கரண்ட் iL மற்றும் அது இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி ஆகும் எனவே இங்கே V L diL dt மற்றும் V Vm sin ω t என்பதை அறிந்து கொள்வோம் எனவே L d iL dt Vm sin ω t எனவே d iL VmL sin ω t dt ஆகும் இன்டெக்ரேட் செய்தால் iL Vm ω L cos ω t என கிடைக்கும் எனவே இன்டெக்ரேஷனின் கான்ஸ்டன்ட் என்பது ஸ்டெடி ஸ்டேட் தீர்வின் போது 0 ஆகும் ஏனெனில் இது எக்ஸ் ஆக்சிஸ் உடன் சிம்மெட்ரிக்கல் ஆக உள்ளது எனவே இன்டெக்ரேஷனின் கான்ஸ்டன்ட் இல்லை எனவே இது வெறுமனே iL Vmω L cos ω t எனவே இது தான் iiL Vmω L cos ω t ஆகும் நாம் Vmω L sin ω t 90o என எழுத முடியும் இந்த cos ω t யை Vmω L cos ω t என எழுத முடியும் அதை Vsin 90 o ω t என எழுத முடியும் இங்கே உள்ளது சைன் டேர்ம் மற்றும் உள்ளே செல்லும்போது அது ω t 90o ஆக இருக்கும் அதனால்தான் iL Vmω L sin ω t 90o எனஇருக்கும் இது Im sin ω t 90o என இதை எழுதலாம் அதாவது இந்த உண்மையில் Im Vmω L Im Vmω L ஆகும் எனவே இங்கு இந்த வோல்டேஜ் V Vm sin sin t ஆகும் எனவே இதை இங்கே V Vm sin ω t என எழுதுவோம் அத்துடன் எந்த ஆங்கிள் உடன் தொடர்பு கிடையாது இந்த விஷயத்தில் அதை வைத்தால் V V V என்பது rms மதிப்பு அதாவது Vm √2 மற்றும் அது ∠0o ஆக இருக்க வேண்டும் மற்றும் V என்பது rms மதிப்பு ஆகும் இது Vm √2 ஆக இருக்கும் இதேபோல் இங்கே கரண்ட் Im sin ω t 90o ஆகும் எனவே இது தான் iL ஆகும் இது பேஸர் அளவு அதாவது iL∠ 90o ஆகும் இது ∠ 90o இந்த iL இது பேஸர் அளவு ஆகும் இது தான் rms மதிப்பு ∠ 90o என எழுதினால் iL Im√ 2 ஆகும் அதாவது அது 90 oஆகும் அதாவது இந்த வரைபடம் பற்றி பின்னர் பார்ப்போம் இது வோல்டேஜ் பேஸர் அதாவது V ∠0o மற்றும் கரண்ட் இங்கே iL 90o என எழுதப்பட்டுள்ளது எனவே வோல்டேஜில் இருந்து கரண்ட் 90o லாக் ஆகிறது ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டில் இருந்து இங்கே அது அம்புக்குறியாக இருக்க கூடாது அது காம்ப்ளக்ஸ் எண்ணாக இருப்பதால் Z பார் ஆக இருக்க வேண்டும் இப்போது இதை போல் இருந்தால் எடுத்துக்காட்டாக இந்த v r Vrms மதிப்பைப் போல இருந்தால் ∠0o மற்றும் I I iL ∠ 90o ஆகும் இது r விஷயம் பின்னர் Z உண்மையில் r அதாவது இங்கு Z L V என வைக்கவும் இதை இப்படி செய்தால் போதும் எனவே V V ∠0o மற்றும் I rms மதிப்பு ஆகும் எனவே iL r V r Vm இது rms மதிப்பு அதாவது Vm √2 மற்றும் ∠ 90o ஆகும் எனவே அது Z L IC என்று எழுதலாம் V rms என்பதை V iL ∠ 90o ஆகும் இது iL ∠ 90o எனவே V Vm √ 2 மற்றும் iL அதாவது rms மதிப்பு Im √ 2 அதாவது Vm r √ 2 இது √ 2 பின்னர் ω L ω L ∠90o இது ω L ∠90o ஆகும் அதாவது என்பது ω L ∠90o ஆக இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயிற்சி தேவை எனவே எங்கும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது நாம் என்று எங்கு எழுதியிருந்தாலும் அது தவறு காம்ப்ளக்ஸ் எண்ணைக் குறிக்க வெறும் பாரை பயன்படுத்தவும் ஏனெனில் Z பேஸர் அளவு இல்லை இது வெறும் காம்ப்ளக்ஸ் எண் ரியல் பார்ட் மற்றும் இமேஜினரி பார்ட் பின்னர் பார்க்கவும் எனவே இது உண்மையில் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு ω L ∠90o ஆகும் எனவே இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு Z L Z L r Lω சில நேரங்களில் X L என்பது சர்க்யூட்டின் ரியாக்டன்ஸ் ஆகும் இண்டக்ட்டிவ் ரியாக்டன்ஸ் L ω மற்றும் ω 2πf எனவே X L 2πf L பின்னர் கணக்குகளில் இதை அறிய முடியும் இது உண்மையில் r என்பது இம்பிடன்ஸின் மேக்னிட்யுட் ω L இது இண்டக்ட்டிவ் ரியாக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது I என்பது X L L ω 2πf L ஆல் பிரதிநிதித்துவ படுத்தப்படுகிறது எனவே அடுத்து பவர் வரும் இது இந்த டேஷ் லைன் வோல்டேஜ் ஆகும் இது வோல்டேஜ் வேவ்பார்ம் ஆகும் ஏனெனில் V Vm sin ω t எனவே அதிலிருந்து அதாவது 0 இல் இருந்து தொடங்குகிறது I விஷயத்தில் அது 90o லாகிங் ஆகிறது அதனால்தான் இங்கிருந்து தொடங்குகிறது I 90o லாகிங் ஆகிறது sin ω t 90o I யின் வெளிப்பாடு ஆகும் ω t என்பது 0 ஆக இருக்கும்போது Im sin 90o எனவே Im எனவே இங்கே அது தொடங்குகிறது இது Im I இங்கிருந்து தொடங்குகிறது எனவே அடுத்து பவர் இங்கே பவர் வரைபடம் உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் ப்யுர் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு கரண்ட் வோல்டேஜ்க்கு பின் 90o லாக் ஆகிறது இது பேஸர் வரைபடத்திலிருந்து இன்ஸ்டன்டனியஸ் பவர் p v i கிடைத்தது ஒரு இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டில் V Vm sin ω t மற்றும் T Im sin ω t 90o கிடைக்கும் அதாவது Vm Im மற்றும் அது இருந்தால் sin ω t cos ω t ஏனெனில் அது sin ω t 90 o sin ஐ வெளியே எடுத்தால் அது sin 90 o ω t ஆகும் அதனால்தான் sin ω t cos ω t எனவே இது நியூமரேட்டர் numerator மற்றும் டினாமினேட்டரை 2 ஆல் பெருக்குவது ஆகும் எனவே Vm Im2 2 sin ω t cos ω t அதாவது 2 sin cos அதாவது sin 2 அதனால்தான் இது Vm Im2 sin 2 ω t என எழுதப்பட்டுள்ளது இது p v i இப்போது ஆவரேஜ் பவர் 1 முதல் T வரை இருந்தால் அது 0 ஆக இருக்கும் இதை போட்டு இன்டெகிரெட் செய்யவும் ω i 2πT என்ற இந்த உறவை எப்போதும் பயன்படுத்தவும் இந்த உறவு எப்போதும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு வரை ஆவரேஜ் பவரை உருவாக்கினால் அது 0 வை கண்டுபிடிக்கும் ஏனெனில் இங்கு ரெசிஸ்டர் இல்லை எனவே ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு பவரை பற்றிய எந்தக் கேள்வியும் இல்லை எனவே அதை நீக்கி விடலாம் இப்போது அந்த பவரை பார்த்தால் இது இரட்டை ஃப்ரீக்வன்சி யில் உள்ளது அந்த r பவர் மாறுபாடு 2 ω இன் இரட்டை ஃப்ரீக்வன்சியில் மாறுபாடு ஆகும் இது 2 ω ஏனெனில் உறிஞ்சப்பட்ட ஆவரேஜ் பவர் 0 இதன் பொருள் என்னவென்றால் இண்டக்ட்டிவ் உறுப்பு செலுத்தபட்ட சோர்ஸ் வோல்டேஜின் சைக்கிளின் முதல் குவார்ட்டரிலிருந்து ஆற்றல் r ஐப் பெறுகிறது மற்றும் அடுத்த சைக்கிளின் குவார்ட்டரில் r டிரைவிங் சோர்ஸ்களிலிருந்து சரியாக அதே அளவு ஆற்றலின் அளவை அளிக்கிறது இது இரட்டை ஃப்ரீக்வன்சியில் ஆகும் இந்த படத்திற்கு செல்வோம் இது r பவர் வெளிப்பாடு இது தடிமனான கோடு பவர் வெளிப்பாடு ஆகும் எனவே இது 0 ஆக இருந்தால் அது T4 T2 3 T4 மற்றும் T அதாவது இது 0 மற்றும் இது π2 ஆகும் இது π மற்றும் இது 3π2 மற்றும் இது 2π ஆகும் அது கரண்ட் அல்லது வோல்டேஜ் ஆகும் ஆனால் உண்மையில் அது 0 மற்றும் π இடையே உள்ள ஹாஃப் சைக்கிளை கணக்கிடுகிறது இது 0 இது மற்றும் இது இது 2π என்று வைத்துக்கொள்வோம் இந்த புள்ளியைப் பார்த்தால் அது π2 ஆகும் எனவே கரண்ட் அல்லது வோல்டேஜ் எதை எடுத்தாலும் எடுத்துக்காட்டாக வோல்டேஜ் ஹாஃப் சைக்கிளை 0 முதல் π இல் நிறைவு செய்கிறது அதேசமயம் இந்த பவர் உண்மையில் 1 சைக்கிளை முடிக்கிறது ஏனெனில் ஃப்ரீக்வன்சி 2 ω இரட்டை ஃப்ரீக்வன்சி ஆகும் அதாவது இது ஒவ்வொன்றும் ஒரு குவார்ட்டர் சைக்கிள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஒவ்வொரு பகுதியும் மற்றொரு சைக்கிளில் மற்றொரு குவார்ட்டரில் பவரை பெறுகிறது திருப்பி அனுப்புவது என்பது இதுதான் சோர்ஸ்களை திருப்பி அனுப்புவது என்று அழைக்கப்படுவது இது தான் எனவே ஒரு குவார்ட்டர் சைக்கிள் மற்றொரு குவார்ட்டர் சைக்கிளை உறிஞ்சிவிடும் அது திரும்பும் இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது ஆவரேஜ் பவர் உறிஞ்சப்பட்டது 0 இங்கே அது கொடுக்கப்பட்டுள்ளது இன்டக்ரேஷனை செய்வோம் இது எளிமையான விஷயம் ஒரு குவார்ட்டர் சைக்கிளில் இண்டக்ட்டிவ் உறுப்பு சோர்ஸிலிருந்து பவரை பெறுகிறது என்பதே இதன் உட்பொருள் ஏனென்றால் 0 முதல் π இல் இது 1 சைக்கிளை நிறைவு செய்கிறது அதாவது 2π இல் இது 2 சைக்கிள்களை நிறைவு செய்கிறது ஏனெனில் இது இரட்டை ஃப்ரீக்வன்சி ஆகும் அதனால்தான் செலுத்தபட்ட வோல்டேஜ் சோர்ஸ் முதல் குவார்ட்டர் சைக்கிளில் இருந்து பெறப்பட்ட ஆற்றலைப் பெறுகிறது மற்றும் அடுத்த சைக்கிளின் முதல் குவார்ட்டரில் r டிரைவிங் சோர்ஸ் லிருந்து சரியாக அதே அளவு ஆற்றலின் அளவை சர்க்யூட்டுக்கு அளிக்கிறது எனவே அதை இன்டெக்ரேஷன் செய்வதற்கு T4 முதல் T2 வரை ஏன் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் இது 0 ஆகும் இந்த புள்ளி T 4 மற்றும் இந்த புள்ளி T 2 மற்றும் இது 3 T 4 மற்றும் இது T ஆகும் என எடுக்கலாம் அதாவது T 4 முதல் T 2 வரை இன்டெக்ரேட் செய்ய வேண்டும் ஆகையால் அவ்வாறு செய்தால் T 4 முதல் T 2 மற்றும் அது Vm Im2 sin 2 ω t dt இந்த உறவை இன்டெக்ரேட் செய்து எளிமைப்படுத்தினால் ω 2π 2 அது L Im 2 என இருக்கும் ½ L Im 2 என்பதை L Im√ 2 2 என எழுதலாம் அதாவது L IRms 2 ஆகும் ஆகவே ஒரு ஏசி சர்க்யூட்டில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் ½ L Im2 என்பதை அறிந்து கொள்வோம் ஆகவே யாராவது ½ L I2 என்று சொன்னால் அது Rm பீக் மதிப்பு rms மதிப்பு அல்ல Rms மதிப்பை எடுத்துக் கொண்டால் அது L IRms 2 ஆக இருக்கும் அதனால்தான் இது ½ L Im2 ஆகும் இதேபோல் ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் தத்துவம் பயன்படுத்தப்படும் இண்டக்ட்டிவ் வழி தத்துவமானது எதிர்மாறாக இருக்கும் எனவே இந்த ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் விஷயத்தில் டி சி சர்க்யூட் பகுப்பாய்விலிருந்து q C V ஐ தெரிந்து கொள்வோம் எனவே V q C V Vm sin ω t இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி உள்ளது அதாவது IC dq dt என்று நமக்கு தெரியும் அதனால் இது Vm ω C cos ω t என இருக்க வேண்டும் i dqdt யின் டெரிவேட்டிவ் எடுக்க வேண்டும் அது Vm r ω C cos ω t என கிடைக்கும் எனவே 90 o θπ cos என எழுதலாம் எனவே இந்த 1 VmIC Vm1ω C sin ω t 90 o என எழுதலாம் அதாவது V Vm sin ω t அதாவது rms மதிப்பு Vm √ 2 அதாவது V Vm √ 2 அதாவது பேஸர் குறியீடு இது V ∠0o ஆக இருக்கும் அதேபோல் கரண்ட்டிற்கு எழுத முடியும் நமக்கு கிடைத்தது Im sin ω t ஆகும் எனவே கரண்ட் குறியீட்டில் நாம் எழுதும் கரண்ட் IC IC ∠90o என எழுதலாம் ஏனென்றால் ω t 90 o என வருகிறது உண்மையில் IC Im√ 2 ஏனெனில் இது rms மதிப்பு பேஸ் மதிப்பை எழுதும் போதெல்லாம் அது rms மதிப்பு ஆகும் எனவே IC Im√2 மற்றும் இது Vஎன கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதே வழியில் தொடர்ந்தால் r Z கிடைக்கும் எனவே இந்த விஷயத்தில் V ஐ வரைந்தால் உண்மையில் V V ∠0o மற்றும் IC r r IC ∠90o ஆகும் எனவே இந்த வழக்கில் கரண்ட் 90o மற்றும் இது 0 o ஆகும் எனவே இது ரெபரென்ஸ் பேஸர் V மற்றும் இது I ஆகும் எனவே ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் I 90 o V யை லீடிங் செய்கிறது அல்லது வேறு வழியில் V IC லிருந்து 90o லாக் ஆகிறது இது பேஸர் வரைபடம் மற்றும் அதே வழியில் அதேபோல் நகர்ந்தால் நகர்த்தினால் r Z C யை பார்க்கலாம் உண்மையில் அது ω C ∠ 90o இந்த விஷயத்தில் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு நாம் செய்தது போலவே அதைச் செய்ய வேண்டும் நமக்கு Z C கெப்பாசிட்டரின் மேக்னிட்யுட் ரியாக்டன்ஸ் 1 ω C மற்றும் ∠ 90o ஆகும் இங்கே பார் போட வேண்டும் இது உண்மையில் jω C ஆகும் இது cos 90 o j sin 90 o ஆகும் ∠ 90o cos 90 o j sin 90o j sin 90o j மற்றும் ω C ஆல் பெருக்படுகிறது எனவே அது jω C ஆகும் எனவே 1ω C ∠ 90o ∠ 90o jω C ஆக இருக்கும் இது உண்மையில் மேக்னிட்யுட் ஆகும் உண்மையில் ω C என்பது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த ω C என்பது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது X 1ω C மற்றும் ω 2πf அதனால் 12πf C என்று குறிப்பிடபடுகிறது எனவே ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் கரண்ட் வோல்டேஜை 90o க்கு லீடிங் செய்கிறது நாம் பவர் மற்றும் ஆற்றல் பற்றி பார்த்தோம் ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் பவர் மற்றும் ஆற்றல் இன்ஸ்டன்டனியஸ் பவர் r p v i என்று அழைக்கப்படுகிறது Vm sin ω t Im Im sin ω t 90 o மற்றும் அதை எளிமைப்படுத்தினால் அது Vm Im sin ω t ஆக இருக்கும் ஏனெனில் sin 90 o ω t cos ω t வில் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டரை 2 ஆல் பெருக்க வேண்டும் எனவே இது 2 sin cos ஆக இருக்கும் எனவே sin ω t cos ω t அதனால் sin 2 ω t ஆகும் பவர் ஆவரேஜ் பவருக்கு எடுத்துக் கொண்டால் அது 0 ஆக இருக்கும் எனவே பவர் மாறுபாடு மீண்டும் இரட்டை ஃப்ரீக்வன்சி ஆகும் ஏனெனில் இது உண்மையில் இரட்டை ஃப்ரீக்வன்சி 2ω மற்றும் இது 0 ஆகும் ஏனெனில் அங்கு ரெசிஸ்டர் இல்லை எனவே பவர் இருக்காது ஆவரேஜ் பவர் 0 ஆக இருக்கும் ஆனால் இங்கேயும் கெப்பாசிட்டர் சைக்கிளின் முதல் குவார்ட்டரில் சோர்ஸிலிருந்து ஆற்றலைப் பெறுகிறது மற்றும் சைக்கிளின் இரண்டாவது குவார்ட்டரில் அதே அளவுக்கு திரும்புகிறது உதாரணமாக இந்த பேஸர் டையக்ராமில் பவர் இது தான் வோல்டேஜ் கரண்ட் இங்கே கரண்ட் லீடிங் செய்கிறது அதனால்தான் Im என்றால் இது கரண்ட்டின் r உச்சமாகும் கரண்ட் 90o லீடிங் செய்கிறது ஏனெனில் அது வோல்டேஜை விட வேகமாக செல்கிறது எனவே கரண்ட் 90o லீடிங் செய்கிறது இது தான் IC இதை Im பீக் மதிப்பு என்று அழைக்கிறோம் அதாவது Vm1ω C மற்றும் பவர் இரட்டை ஃப்ரீக்வன்சி ஆகும் அது 0 எனில் அது T4 பின்னர் T2 மற்றும் பல தத்துவத்தின் படி கரண்ட் 2π யில் ஒரு சைக்கிளை ஏற்படுத்தும் ஆனால் 2π யில் பவர் இரண்டு சைக்கிளை ஏற்படுத்தும் அது ஏற்படுத்தும் முடிக்கும் எனவே இங்கே 0 விலிருந்து T4 வரை ஒரு குவார்ட்டர் சைக்கிள் மற்றும் 4 Vm Im2 sin 2 ω t dt கிடைக்கும் இதை இன்டெக்ரேட் செய்தால் 12 C Vm 2 கிடைக்கும் கெபாசிட்டரில் சேமிக்க படும் DC ஆற்றல் 12 C V2 என்று ஏற்கனவே நமக்கு தெரியும் இது ½ C Vm2 என்று மாறுகிறது அதாவது இதை C Vm√22 என எழுதலாம் அதாவது C v rms2 அதாவது ஏசி சர்க்யூட்டில் C V பற்றி பேசும்போதெல்லாம் V என்றால் பீக் மதிப்பு அல்லது C V rms2 ஐ உருவாக்க வேண்டும் அதாவது ஏசி சர்க்யூட்டில் சேமிக்கப்படும் ஆற்றல் மற்றும் இது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் எனவே இது ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் எனவே ப்யுர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பவர் உறிஞ்சப்படுவது v I என்பதைக் கண்டோம் ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டில் விஷயத்தில் பவர் உறிஞ்சுதல் 0 ஆகும் ஆவரேஜ் பவர் உறிஞ்சுதல் 0 ஆகும் இதே போல் ப்யுர் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டில் ஆற்றல் 12 L Im2 ஆகும் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டுக்கு அது ½ C Vm 2 ஆகும் இந்த இன்டெக்ரேஷன் மிகவும் எளிமையானது அனால் எல்லா நேரமும் ω 2πT எனும் இந்த உறவை பயன் படுத்தலாம்